விரிவுரை 04 பொறியியல் வரைதல் அறிமுகம் IV அனைவருக்கும் வணக்கம் பொறியியல் வரைதல் மற்றும் கிராபிக்ஸ் கணினி கிராபிக்ஸ் குறித்த எங்கள் NPTEL ஆன்லைன் சான்றிதழ் படிப்புகளுக்கு வருக டி கரக்பூரைச் சேர்ந்த நான் ராஜராம் எங்கள் விரிவுரை எண் 4 க்கு வருக விரிவுரை 3 இல் ஒரு தொழில்நுட்ப வரைபடத்தின் அடிப்படை பரிமாணங்களையும் ஒரு வரைபடத்தின் தளவமைப்பையும் பார்க்க முயற்சிக்கிறோம் மேலும் விரிவுரை 3 ஐ அடிப்படை பரிமாணங்கள் மற்றும் அவற்றின் சொற்களோடு முடித்துள்ளோம் அதற்காக ஒரு அடிப்படை விட்டம் சம்பந்தப்பட்டால் அடிப்படை பரிமாணங்கள் பரிமாணக் கோடு அம்புகள் மற்றும் நீட்டிப்புக் கோடுகளின் அடிப்படையில் முடித்தல் சின்னங்கள் ஆர் மற்றும் அதன் பரிமாணத்தின் அடிப்படையில் ஆரம் சின்னம் ஆகியவற்றைப் பற்றி அறிய முயற்சிக்க ஒரு வரைபடத்தின் உதாரணத்தை எடுத்துள்ளோம் பை மற்றும் விட்டம் ஆகியவற்றால் குறிக்கப்படுவது இந்த முழு விஷயமும் அதன் சின்னமும் ஆகும் நீண்ட கோடு புள்ளி மற்றும் கோடு ஒரு நீண்ட கோடு அதைத் தொடர்ந்து ஒரு குறுகிய கோடு அதைத் தொடர்ந்து ஒரு நீண்ட கோடு மற்றும் ஏதேனும் மையக் கோடுகள் இருந்தால் குறிப்பு பரிமாணத்தை எவ்வாறு குறிப்பது என்பது பற்றியும் கற்றுக்கொண்டோம் இந்த சொற்பொழிவில் தொழில்நுட்ப வரைபடத்திற்கு பயன்படுத்தப்பட வேண்டிய பரிமாணங்களின் அடிப்படை அலகுகள் பற்றி அறிந்து கொள்வோம் அமெரிக்க நடைமுறையில் இது அங்குலங்கள் தசம அங்குலங்கள் பின் அங்குலங்கள் அடி மற்றும் பகுதியளவு அங்குலங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இருக்கும் இந்திய தரநிலைகளுக்கு இந்திய தரநிலைகளின் பணியகம் நாங்கள் SI அலகுகளைப் பயன்படுத்துகிறோம் அல்லது துல்லியமாகப் பேசுகிறோம் நாங்கள் மில்லிமீட்டர்களைப் பயன்படுத்துகிறோம் வரைபடங்களுக்கு நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் மில்லிமீட்டர்களை துல்லியமாக பேசும் எஸ்ஐ அல்லது மெட்ரிக் அலகுகள் வழக்கமாக தொழில்நுட்ப வரைபடங்கள் எப்போதுமே எல்லா பரிமாணங்களையும் மிமீ என்று குறிப்பிடுவதை எடுத்துக்கொள்கின்றன இதுபோன்ற எல்லா உரைகளும் வரைபடத்தின் எல்லா இடங்களிலும் மிமீ குறிப்பிடாமல் வரைபடங்களுக்காக நாங்கள் வழக்கமாக இணைத்துக்கொள்கிறோம் எந்தவொரு அடிப்படை அலகுக்கும் குறிப்பிடாமல் 1 25 போன்ற எண்களை நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் ஆனால் அது வரைபடத்தில் குறிப்பிட ஒரு பொதுவான நடைமுறை அனைத்து பரிமாணங்களும் மிமீ நாம் மெட்ரிக் முறையைப் பயன்படுத்துகிறீர்களானால் எதற்கும் நாம் முன்னணி 0 ஐ வைக்கும் பரிமாணம் அங்குலங்கள் இருந்தால் நாம் வைக்க மாட்டோம் எடுத்துக்காட்டாக நான் 0 50 அலகுகள் போன்ற ஒன்றைக் குறிப்பிட விரும்புகிறேன் இந்த முன்னணி 0 அதை மெட்ரிக் அமைப்பில் காண்பிக்கிறோம் அது அங்குலமாக இருந்தால் அது வெறும் 50 ஆக இருக்கும் வரைபடங்களை வரைவதைப் பார்க்கும் போதெல்லாம் அடிப்படை பரிமாணங்களைப் போன்ற ஏதாவது குறிப்பிடப்பட்டால் 5 அது அங்குல அமைப்பில் இருப்பதைக் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது 0 50 ஆக இருந்தால் அது ஒரு மெட்ரிக் அமைப்பு எனவே ஒவ்வொரு பரிமாணத்திலும் அலகுகள் சேர்க்கப்படவில்லை என்று நான் கூறியது போல வரைபடத்தில் ஒரு குறிப்புடன் பயன்படுத்தப்படும் அலகுகளை குறிப்பிடப்படாவிட்டால் குறிப்பிடவும் எல்லா பரிமாணங்களும் மிமீ அலகுகளைக் குறிக்க இது ஒரு வகையான வார்ப்புரு ஒரு விமான உருவத்திற்கான எடுத்துக்காட்டைப் பயன்படுத்தி பரிமாணங்களையும் அலகுகளையும் புரிந்துகொள்வோம் இங்கே நாம் ஒரு படிக்கட்டு வரைதல் வைத்திருக்கிறோம் எடுத்துக்காட்டாக இது ஒரு வரைபடமாக கொடுக்கப்பட்ட படிக்கட்டு இந்த வரைபடத்தில் ஒரு கோடு அம்புக்குறிகள் மற்றும் அடிப்படை பரிமாணங்களில் ஒன்றான எண் 5 25 ஆகியவற்றால் குறிக்கும் நீளம் எதுவாக இருந்தாலும் இங்கிருந்து இங்கு குறிப்பிடப்படும் பரிமாணங்கள் உள்ளன இங்கிருந்து இங்கு எந்த நீளம் இருந்தாலும் 4 அலகுகள் குறிக்கப்படுகின்றன இங்கிருந்து இங்கு அந்த வரி 2 இந்த பரிமாணங்களை நாம் வெளியில் உள்ள பொருளுக்கு வெளியே காட்டவில்லை இது போன்ற ஒன்றைக் குறிப்பிடவில்லை இது போன்ற ஒன்றைக் குறிப்பிடவில்லை 5 25 இது தவறான நடைமுறை இது போன்ற பொருளுக்கு வெளியே எந்த பரிமாணத்தையும் நீங்கள் குறிப்பிட வேண்டும் இதேபோல் இங்கிருந்து இங்கும் நாங்கள் வெளியில் காட்டுகிறோம் இங்கேயும் வெளியே காட்டுகிறோம் மேலும் குறிப்பிடுகையில் உள்ளே குறிப்பிடப்பட்டுள்ள மிகக் குறைந்த பரிமாணமானது பரிமாண மதிப்பை மேலும் அதிகமாகவும் வெளியேயும் அதிகரிக்கிறது இங்கேயும் பார்ப்போம் இதேபோல் அதைப் பார்ப்போம் அதைப் பார்ப்போம் எனவே உட்புற விவரங்கள் இந்த பரிமாணத்தைக் கூட நாம் காட்டலாம் இது குறைந்தபட்சம் 10 மிமீ நீளம் வரை நாம் பராமரிக்க முடியும் எனவே அம்புக்குறிகளைக் கொண்ட ஒரு தொடர்ச்சியான கோடு அந்த இடைவெளி குறைவாக இருந்தால் அதை நாம் வரையலாம் அதற்குப் பதிலாக அதை உள்ளே காண்பிப்பது பரிந்துரைக்கப்பட்ட நடைமுறை அல்ல இதை வெளியில் இருந்து காண்பிப்பது இது மிகக் குறைந்த பரிமாணம் 0 அடுத்தது இங்கிருந்து இங்கு இந்த உயரம் திட்ட உயரம் செங்குத்து விஷயம் இது 1 5 ஆகும் இங்கிருந்து இங்கே அதாவது 2 இதுதான் நாம் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு படி மற்றும் பரிமாணங்கள் அம்புக்குறிகளுடன் இந்த தொடர்ச்சியான கோடுகள் 2 டி பொருள் போன்ற விமானப் பொருளுக்குப் பதிலாக அது ஒரு உருளை பொருளாக இருந்தால் அதைப் பார்ப்போம் இங்கே தாளில் உள்ள பொருள் வரிகளுடன் இருப்பது போல் இருப்பதைக் காணலாம் பிற்கால சொற்பொழிவுகளில் இதுபோன்ற விஷயங்களை எவ்வாறு உருவாக்குவது இந்த முழு பொருள் சரியாக எதைக் குறிக்கிறது என்பதைப் புரிந்துகொள்வோம் ஆனால் இந்த வகுப்பில் பரிமாணங்களைப் பற்றி அறிந்து கொள்வோம் இங்கே நாம் அந்த 3 பரிமாண முன்னோக்கைப் பார்க்கிறீர்கள் என்றால் அடிப்படையில் இது ஒரு சிலிண்டரைக் கொண்ட படிகள் அது மீண்டும் அத்தகைய உருளை பொருளைப் பின்பற்றுகிறது நீங்கள் லேத் மெஷின்களைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் செயல்பாட்டைத் திருப்பிய பின் வரும் படிகள் இவைதான் இதுபோன்ற திருப்பங்கள் அல்லது படிகளை உருவாக்குவது மிகவும் எளிதானது எனவே மூன்று சிலிண்டர்கள் இணைக்கப்பட்டுள்ளன அல்லது ஒரு இயந்திர பொருள் உள்ளது அங்கு நீங்கள் ஒரு ஆரம் அல்லது ஒரு விட்டம் மற்றொரு விட்டம் மற்றும் இது மற்றொரு விட்டம் ஆகியவற்றின் திருப்பு செயல்பாட்டைச் செய்தீர்கள் ஒன்று நாம் ஒரு 2 டி ஒரு பார்வையாக இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் அல்லது ஒருவேளை அந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் அல்லது ஒருவேளை இந்த பக்கத்திலிருந்து பார்க்கிறோம் என்றால் இதுபோன்ற 2 டி பொருளை உருவாக்கக்கூடிய நிலையில் இருப்போம் இந்த விஷயத்தில் நாம் பார்க்க முயற்சிப்பது இந்த பார்வையில் இருந்துதான் நாம் பார்க்க முயற்சிக்கிறோம் எனவே இந்த பகுதியை இந்த பகுதியாக மற்றும் இந்த பகுதியை இந்த பகுதியாக நாம் பார்க்கிறோம் இந்த பகுதி 90 டிகிரி பொருளால் சுழற்றப்படுகிறது இது நாம் பார்க்க முயற்சிக்கும் ஒன்று எனவே இது ஒரு உருளை அதுதான் காரணம் எங்களிடம் இந்த கோடு நீண்ட கோடு உள்ளது அதைத் தொடர்ந்து ஒரு குறுகிய கோடு அதைத் தொடர்ந்து நீண்ட கோடு குறுகிய கோடு மற்றும் பல உள்ளன இந்த வகையான கோடுகளை நாம் மைய கோடுகள் என்று அழைக்கிறோம் இதுபோன்ற மையக் கோடுகளை நாம் காணும்போதெல்லாம் அது ஒரு சிலிண்டரின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்பதைக் குறிக்கிறது இந்த உருளை பொருள்களுக்கு நாம் காண்பிப்பது ஒரு படி உள்ளது அதற்கு 1 75 நீளம் உள்ளது எனவே அடித்தளத்தைப் பொறுத்தவரை இந்த பரிமாணங்கள் அனைத்தையும் காட்டுகிறோம் எங்கள் 2 டி பொருள்களைப் போலவே விமானப் பொருள்களையும் நாம் எவ்வாறு சிறிய நடுத்தர மற்றும் நீண்ட பரிமாணங்களைப் பின்பற்றினோம் என்பதைப் பார்க்கிறோம் எப்போதும் இந்த அம்புக்குறிகள் முடிவடையும் தொடர்ச்சியான வரி இப்போது இது ஒரு உருளை பொருள் என்பதால் இந்த திசையிலும் சில பரிமாணங்கள் தொடர்புடையவை இது ஒரு உருளை பொருள் பொதுவாக விட்டம் மிகவும் முக்கியமானது படிப்படியாக படிநிலைக்கு இடையிலான இடைவெளியைக் காண்பிப்பதற்குப் பதிலாக நாம் காட்டாத அந்த இடைவெளி என்ன ஆனால் நாம் காண்பிப்பது அந்த விட்டம் என்ன அந்த படிக்கான விட்டம் என்ன அந்த படிநிலைக்கான விட்டம் என்ன என்பதைக் காட்ட விரும்புகிறோம் எனவே இந்த பொருளின் விட்டம் இந்த உருளை பகுதியை நாம் முன்பு பார்த்தது இந்த விட்டம் 2 அலகுகள் எனவே அதுதான் நாம் இங்கே காண்பிக்கிறோம் phi சின்னம் விட்டம் குறிக்கிறது வெளிப்புற பொருள் 3 அலகுகள் மற்றும் தீவிரமானது இது 4 அலகுகள் எனவே மிகக் குறைந்த பரிமாணம் முதலில் வருகிறது பின்னர் நடுத்தர மற்றும் மிக நீண்டது நம்மிடம் கோணங்களில் சாய்ந்த பகுதிகள் இருந்தால் மீண்டும் இந்த கோணங்களைக் குறிக்க நிலையான சொற்களைப் பயன்படுத்த வேண்டும் எடுத்துக்காட்டாக இந்த பொருளைப் பார்ப்போம் இது ஒரு 2 டி பொருள் அல்லது ஒரு உருளை பொருள் போன்ற 3 டி பொருள் ஏனென்றால் எங்களிடம் எந்த மையக் கோடுகளும் இல்லை ஒருவேளை இது ஒரு பிளானர் பொருளாக இருக்க வேண்டும் இங்கே இந்த குறிப்பு வரியைப் பொறுத்தவரை நாங்கள் அதை 2 5 அலகுகளாகக் காட்டுகிறோம் இங்கிருந்து இங்கிருந்து இதை 4 ஆகக் காட்டப் போகிறோம் ஒருவர் இதை 4 ஆகவும் காட்டலாம் ஆனால் இந்த பரிமாணங்களைக் காண்பிக்கும் நிலையான நடைமுறை இது 2 5 எப்படியிருந்தாலும் நாம் காட்ட வேண்டும் அந்த குறிப்பு வரியைப் பொறுத்தவரை இது மிகவும் எளிதாக இருக்கும் இந்த அலகுகளை 4 போன்றவற்றைக் காட்டலாம் இது வரைபடத்தை எளிதாக்குகிறது எனவே இந்த மற்ற பரிமாணத்துடன் இணைக்கப்பட்ட அந்த பக்கத்தில் அதைக் காண்பிப்பதே நிலையான நடைமுறை இதைக் காண்பிப்பதில் தவறில்லை இருப்பினும் இது ஒரு நிலையான நடைமுறை அல்ல இப்போது இந்த நீளத்தையும் வரையறுக்க வேண்டும் எனவே அதைத்தான் 1 யூனிட் 1 00 ஆக இங்கே காண்பிக்கிறோம் இதை நாம் 2 5 எனக் காட்டுகிறோம் ஒருவர் இதை இந்த வழியில் காட்டலாம் ஆனால் நிலையான நடைமுறைகள் எப்படியிருந்தாலும் நாம் பரிமாணங்களில் ஒன்றைக் காட்டுகிறோம் அதே திசையில் தேவைப்படும் மற்ற பரிமாணத்தையும் காண்பிப்பது எப்போதும் நல்லது எனவே சரியான வழியைக் குறிக்கும் சரியான வழி இது இப்போது இது ஒரு சாய்ந்த வெட்டு பிரிவு என்பதால் நமக்கு ஒரு கோணம் தேவைப்படலாம் எனவே இந்த கோணங்களைக் காட்ட இரண்டு வழிகள் உள்ளன கார்ட்டீசியன் ஆயக்கட்டுகளை நாங்கள் கண்டிப்பாக பின்பற்றுகிறோம் என்றால் எந்த கோண ஒருங்கிணைப்பையும் காட்டாமல் வெறும் எண்களைப் பயன்படுத்துவது நல்லது அடுத்த எடுத்துக்காட்டில் நாம் எப்போது அந்த கோணங்களைக் குறிக்கப் போகிறோம் என்று பார்ப்போம் இந்த அடிப்படை பரிமாணங்கள் 2 5 4 0 மற்றும் இந்த ஒன்று 0 25 இந்த சாய்வான பகுதியைக் குறிக்க போதுமானது இந்த 2 5 ஐ ஏற்கனவே இந்த வழியில் காண்பிப்பதால் எங்களுக்கு இங்கு எந்த பரிமாணமும் தேவையில்லை இந்த பரிமாணங்களைக் குறிக்கும் ஒரு சிறிய அல்லது குறைந்தபட்ச வழியில் ஒருவர் அதைப் பின்பற்ற வேண்டும் எனவே தேவையான அனைத்து பரிமாணங்களையும் ஒருவர் காட்ட வேண்டும் இந்த முயற்சிகளைக் குறைப்பதற்கான நடைமுறைகளைப் புரிந்துகொள்கிறோம் என்பதைக் காட்டப் போகிறோம் என்றால் இவை கூடுதல் தகவல்கள் எனவே இதை 4 0 ஐயும் காட்டலாம் எப்படியிருந்தாலும் அதை அந்த பக்கத்தில் காண்பிக்கிறோம் எனவே இது தேவையான பரிமாணத்தில் இல்லை இங்கே நாம் ஏற்கனவே 2 5 ஐக் காட்டுகிறோம் இந்த பரிமாணம் அந்த வழியில் தேவையில்லை எனவே இந்த பரிமாணத்தைக் குறிக்கும் மிகச்சிறிய வழி இது அதே எடுத்துக்காட்டுக்கு நான் சாய்ந்த கோணங்களைப் பயன்படுத்த விரும்பினால் எனவே அதே பொருளுக்கு 2 5 4 ஆனால் இந்த உயரத்தை அல்லது நீளத்தை பிரதிநிதித்துவப்படுத்த நாங்கள் விரும்பவில்லை அதற்கு பதிலாக நாம் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் என்பது இந்த கிடைமட்ட கோட்டைப் பொறுத்து ஒரு சாய்வு உள்ளது எனவே நாம் அதை ஒரு சாய்ந்த கோணமாகக் காட்டுகிறோம் எனவே எங்கள் 45 00 டிகிரிகளைக் குறிப்பிடும் இந்த கோண விஷயத்தைப் பயன்படுத்துகிறோம் எனவே இது 45 டிகிரி ஆகும் அதைக் காட்டும்போது இந்த பரிமாணம் 2 5 என்று ஏற்கனவே எங்களுக்குத் தெரியும் மேலும் வரி 4 க்குள் இருக்க வேண்டும் 4 அலகுகள் எனவே நாம் இங்கே ஒரு செங்குத்து கோடு மற்றும் 2 5 ஒரு அலகு வரைந்தால் இந்த மீதமுள்ள புள்ளிகள் எதுவாக இருந்தாலும் அந்த புள்ளிகளை 45 டிகிரி மூலம் இணைக்க வேண்டும் அதாவது இந்த 2 5 பரிமாணத்தை இங்கிருந்து இங்கிருந்து ஒரு புள்ளியாக அடையாளம் கண்டவுடன் நான் செல்கிறேன் 45 டிகிரி வரியுடன் என் ப்ரொடெக்டரைப் பயன்படுத்தி இந்த செங்குத்து கோடு வெட்டும் போது அதை நிறுத்துங்கள் எனவே நீங்கள் ஒரு மெல்லிய கோட்டாக புரோட்டாக்டரைப் பயன்படுத்தி 45 டிகிரி வரைந்து பின்னர் இந்த செங்குத்து கோட்டை திட்டமிடவும் அதனால் அது எங்கு வெட்டுகிறதோ அந்த கோணத்தை நாம் 45 டிகிரியாக காட்டப் போகிறோம் சில நேரங்களில் சாம்ஃபர்ஸ் என்ற சிறிய பகுதிகள் எங்களிடம் உள்ளன நாம் ஏதேனும் பொருள்களை எடுத்துக்கொண்டால் இந்த பொருட்களுக்கு நம்மிடம் இருந்தால் மிகவும் கூர்மையான மூலைகள் இருக்காது எடுத்துக்காட்டாக நான் ஒரு அட்டவணை விளிம்பை வைத்திருக்க விரும்புகிறேன் இந்த மூலைகள் அவற்றைத் தவிர்ப்பதற்கு முன்னுரிமை அளிக்கின்றன அவற்றின் நோக்கத்திற்காக வெட்டப்பட்ட வகையான பிரிவுகளைப் பயன்படுத்துகிறோம் அதையே நாம் சாம்ஃபெரிங் என்று அழைக்கிறோம் சில நேரங்களில் வட்டமான மூலைகளையும் நாங்கள் காண்கிறோம் அது சாம்ஃபெரிங் அல்ல ஆனால் எங்கள் தொழில்நுட்ப பாடத்திட்டத்தில் அதைப் பற்றி அறிந்து கொள்வோம் எனவே நாம் அந்த வகையான சிறிய வெட்டுக்களைக் கொண்டிருக்கும்போதெல்லாம் இவை மோசமானவை என்று அழைக்கிறோம் எடுத்துக்காட்டாக நீங்கள் உருளை பொருள்களை உருவாக்க விரும்புவதைப் போல ஆனால் ஒரு சரியான செங்குத்து வெட்டு போன்ற இந்த பகுதிக்கு எங்களால் நேராக குதித்து அதற்கு பதிலாக அங்கே குதிக்க முடியாது நாங்கள் படிப்படியாக எங்கள் இயந்திர கருவியைப் பயன்படுத்துகிறோம் பின்னர் அதைக் கட்டமைக்க முன்னேறுகிறோம் எனவே அந்த வகையான மூலைகளை நாம் எப்போதும் பார்க்கிறோம் அதைத்தான் நாம் சாம்ஃபெரிங் என்று அழைக்கிறோம் எனவே இது ஒரு சேம்பர் என்பதால் நாங்கள் 45 டிகிரிகளைக் காட்டுகிறோம் எடுத்துக்காட்டாக அது அந்த சேம்பரிலிருந்து இந்த குறிப்புத் தளத்திற்கு இது குறிப்புத் தளமாகும் எனவே அந்த கோணத்தில் நாம் 45 டிகிரியாகக் காட்டுகிறோம் ஏனென்றால் இது ஒரு உருளை பொருள் இது நமக்கு ஒரு கோடு புள்ளி கோடு இருப்பதற்கான காரணம் இந்த சாம்ஃபெரிங் ஒருவர் செல்ல வேண்டியது 45 டிகிரி மட்டுமல்ல ஆனால் நாம் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் நாங்கள் 0 25 ஐ குறிக்கிறோம் உங்களிடம் நீண்ட பரிமாணங்கள் கிடைக்கும்போதெல்லாம் அதை நாங்கள் காண்பிக்கிறோம் ஆனால் அந்த இடம் நெரிசலில் இல்லாத போதெல்லாம் அதற்கு பதிலாக நாம் பயன்படுத்துவது இந்த வகையான பரிமாணமாகும் எனவே இந்த புள்ளியில் இந்த ப்ரொஜெக்டர் நீளம் 0 25 ஆகும் அதில் வளைவுகள் இருந்தால் இந்த பரிமாணங்களைக் காண்பிப்பதில் ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக விளிம்புகள் சற்று மூலையில் இருக்கும் ஒரு அறை தளம் உங்களிடம் உள்ளது இந்த பக்கத்தில் பொருள் இருப்பதால் இது அறைக் காற்று இது அறை பொருள் இவை விளிம்புகள் எனவே பொருள் இருக்கும் போதெல்லாம் இந்த வகையான ஹாஷ் கோடுகளால் அதைக் காண்பிப்போம் பொருள் உள்ளது என்பதை இது குறிக்கிறது மேலும் இந்த பக்கத்தில் பொருள் எதுவும் இல்லை எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு வெட்டு பிரிவுகள் பொருள் இருக்கும்போது ஒரு செவ்வக தொகுதி 3D ஒன்றை எடுத்துக்கொள்வோம் அது ஒரு பெட்டி இரும்பு பெட்டி திடமான தொகுதி எனவே எல்லா இடங்களிலும் பொருள் உள்ளது இப்போது நான் அதை அந்த சட்டகத்தில் வெட்ட விரும்புகிறேன் எனவே நான் அதை இரண்டு பகுதிகளாக வெட்ட விரும்பினால் அவை ஒரு பகுதி மற்ற பகுதி இந்த பின்புறம் ஒரு பகுதியை B பகுதி என்று அழைப்போம் முன் பகுதி A ஆகும் நான் B பகுதியைக் காட்ட விரும்பினால் அதைக் காட்டுகிறோம் இந்த வகையான ஹாஷ்கள் ஏனெனில் அது அங்கு பொருள் போன்றது நாங்கள் ஹாஷ் மூலம் காண்பிக்கிறோம் மற்றும் பொருள் இல்லை நாங்கள் எந்த ஹாஷையும் காட்டவில்லை இருப்பினும் இந்த ஆர் சின்னத்தின் காரணமாக 6 அலகுகள் மற்றும் அதன் ஆரம் உள்ளது எனவே இந்த ஆரங்கள் இருக்கும் போதெல்லாம் அதை நாம் அவ்வாறு காட்ட வேண்டும் இது 6 அலகுகளாக இருக்கலாம் நாம் முன்னேறும் அலகுகள் எதுவாக இருந்தாலும் அது 10 அலகுகளாக இருக்கலாம் R19 ஆரம் கொண்ட மற்றொரு உதாரணம் இங்கே இவை சம்பந்தப்பட்ட துளைகள் ஒருவேளை இது ஒரு உருளை வடிவத்திற்குச் செல்லக்கூடும் இது இந்த கோடு புள்ளி வகையான கோடுகளைக் கொண்டிருப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த வகையான வளைவுகள் இருக்கும்போதெல்லாம் அதை ஆரம் மூலம் காண்பிப்போம் இந்த பரிமாணங்கள் விரிவாக இருக்க வேண்டும் ஒருவர் காட்ட வேண்டும் எடுத்துக்காட்டாக இங்கே நாம் ஒரு வரைபடத்தை எடுத்துக்காட்டுகிறோம் அங்கு ஒரு பொருள் குறிப்பிடப்பட்டிருக்கும் வரைபடத் தாள் தலைப்புத் தொகுதி ஒருவேளை பொருள் இருக்கக்கூடும் இந்த ஹேஷிங் செய்யப்படுவதற்கான காரணம் மற்றும் சிக்கலான விவரங்களை நாம் காட்ட விரும்புகிறோம் எடுத்துக்காட்டாக இந்த சிறிய சிவப்பு நிறத்தைப் பார்ப்போம் இந்த வரைபடத் தாளின் பக்கவாட்டில் அதை விரிவாகக் காட்டுகிறோம் எனவே அந்த சிக்கலான பரிமாணங்களையும் குறிப்பிட விரும்புகிறோம் அதையே தெளிவான வெட்டு பரிமாணத்துடன் தனித்தனி ஒன்றாகக் காண்பிப்பதற்கான காரணம் இது 0 05 அலகுகளின் R ஐக் கொண்டுள்ளது அதையே நாம் விவரம் பரிமாணங்கள் என்று அழைக்கிறோம் எந்தவொரு சிக்கலான விஷயங்களையும் நாம் விரும்புகிறோம் குறிப்பாக காண்பிக்க பின்னர் அதை வட்டமாக வட்டமிட்டு காண்பிப்பது போன்ற ஒரு தனி விஷயம் மற்ற அடிப்படை பரிமாணங்கள் நாம் இங்கே காணலாம் ஏனெனில் இது ஒரு உருளை பொருள் எனவே பரிமாணமாக ஒரு விட்டம் உள்ளது இந்த பரிமாணங்களைக் காண்பிப்பதற்கான சில விதிகள் எல் எஸ் மற்றும் பல பரிமாணங்களில் சில தொடர்ச்சியான கோடு சில கோடு புள்ளி கோடுகள் சில கோடு கோடுகள் காட்டப்படும் ஒரு திட்டவட்டத்தைப் பார்ப்போம் எனவே நீளம் அகலம் உயரம் வட்டங்களின் விட்டம் வளைவுகளின் ஆரம் மற்றும் பலவற்றை வரையறுக்க அளவு S பரிமாணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன உதாரணமாக எஸ் எஸ் மீண்டும் எஸ் எஸ் எனவே பார்ப்போம் ஒருவர் பயன்படுத்தும் முக்கிய பரிமாணங்கள் இவை நிலை பரிமாணங்களைப் பொறுத்து நிலை பரிமாணங்கள் போன்ற ஏதாவது இருந்தால் முக்கிய அம்சங்களின் கீழ் வட்டங்களின் மையத்தை எல் கண்டுபிடிக்கவும் இந்த நிலை பரிமாணங்களை எல் பார்ப்போம் எனவே இந்த முழு மையமும் அந்த எல் அலகுகளில் உள்ளது இந்த துளை இந்த திசையில் எல் ஒரு இடத்தில் உள்ளது அடிப்படை பரிமாணங்கள் எப்போதும் அந்த வட்டத்தின் விட்டம் அல்லது துளை பை எஸ் நீளம் எஸ்எனவே விஷயங்கள் இந்த நீளம் முழுமையான நீளம் எஸ் இந்த முழுமையான நீளம் எஸ் மற்றும் பல ஆனால் ஒரு குறிப்பிட்ட தளத்தைப் பொறுத்து நிலை பரிமாணத்தைக் காட்ட நான் விரும்பும் போதெல்லாம் சில மையங்கள் உள்ளன அதை நாம் அந்த வழியில் காண்பிப்போம் நான் சொன்னது போல் ஒவ்வொரு முறையும் ஒரே பரிமாணங்களை நாங்கள் மீண்டும் செய்வதில்லை எனவே இந்த பரிமாணங்களைக் காட்ட வேண்டிய மிகச்சிறிய வழி சில விதிகள் அதன் சிறப்பியல்பு வடிவம் காட்டப்படும் பார்வையில் அம்சத்தை பரிமாணப்படுத்துங்கள் எனவே முக்கிய அம்சங்களை இந்த பரிமாணங்கள் மூலம் தெரிவிக்க வேண்டும் ஆங்கில பாகங்கள் மிமீ இல் தசமங்களுடன் பரிமாணப்படுத்தப்படுகின்றன பின்னங்கள் அல்ல மெட்ரிக் பாகங்கள் தசமங்களுடன் மிமீ பரிமாணப்படுத்தப்படுகின்றன பரிமாண எண்களிலிருந்து அலகுகள் தவிர்க்கப்படுகின்றன ஏனெனில் அவை பொதுவாக மில்லிமீட்டர்களில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்படுகின்றன எனவே எல்லா பரிமாணங்களும் மிமீ போல இருப்பதைப் போல 1 0 மிமீ எழுதுவதற்குப் பதிலாக அந்த வகையான நிலையான நெறிமுறையைப் பயன்படுத்துவோம் பொருள் மற்றும் முதல் வரிசை பரிமாணங்களுக்கு இடையில் எப்போதும் குறைந்தது 10 மி மற்றொரு உதாரணத்தைப் பார்ப்போம் இங்கே நமக்கு ஒரு பொருள் உள்ளது அங்கு பரிமாணங்கள் குறிப்பிடப்படுகின்றன பெரிய வட்டங்களைத் தவிர்த்து பார்வைக்கு வெளியே பரிமாணங்களை வைக்கிறீர்கள் எனவே அனைத்து பரிமாணங்களும் இங்கே வெளியில் குறிப்பிடப்பட்டுள்ளன பார்வையில் இருந்து குறைந்தது 10 மி பராமரிக்கப்பட வேண்டும் குறுகிய பரிமாணங்களுக்கு வெளியே நீண்ட பரிமாணங்களை வைக்கவும் குறுகிய பரிமாணங்களுக்கு வெளியே நீண்ட பரிமாணங்கள் அதற்கு இடையில் நீங்கள் பயன்படுத்தும் நிலையான நடைமுறையில் பரிமாணமற்றவற்றுக்கு இடையில் பரிமாண உரையை வைக்கவும் சில சந்தர்ப்பங்களில் பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றொரு பாணியான கோட்டிற்கு மேலே பரிமாணத்தைக் குறிப்பிடவும் அனுமதிக்கப்படுகிறது பரிமாணங்களின் முடிவில் அம்புக்குறிகளைப் பயன்படுத்துங்கள் ஒருவர் பயன்படுத்த வேண்டிய அம்புக்குறிகள் கடைசி எடுத்துக்காட்டுடன் இதை ஒரு அமர்வை மூடுவோம் இங்கே நான் உங்களுக்கு இரண்டு படங்களை காண்பிக்கிறேன் இரண்டு வெவ்வேறு படங்கள் A மற்றும் B அவை சரியான பிரதிநிதித்துவத்தின் வழி படம் A மற்றும் படத்தைப் பார்ப்போம் படம் A உடன் ஒப்பிடும்போது படம் B என்பது பிரதிநிதித்துவத்தின் தவறான வழி விவாதிக்கப்பட்ட எங்கள் விதிகளை நினைவு கூர்வோம் அது உடைக்கும் விதி அந்த பொருளின் உள்ளே பரிமாணங்களைக் காட்டக்கூடாது அது ஒரு தவறான விஷயம் மற்றும் ஒரு பொருளில் இருந்து ஒருவர் பயன்படுத்த வேண்டிய 10 மில்லிமீட்டர் இடைவெளியில் இருந்து குறைந்தபட்ச 1 மில்லிமீட்டர் இடைவெளி இந்த விஷயத்தில் இவை பின்பற்றப்படுகின்றன பொருள் இந்த நிலையில் உள்ளது எனவே இந்த பரிமாணங்கள் அந்த பொருளிலிருந்து விலகி உள்ளன ஆனால் இங்கே பரிமாணங்கள் பொருளுக்குள் உள்ளன எனவே இது தவறான பிரதிநிதித்துவம் எனவே இன்றைய வகுப்பில் பரிமாணங்கள் அவற்றை எவ்வாறு பிரதிநிதித்துவப்படுத்துவது மற்றும் உருளை பொருள்கள் மற்றும் பிளானர் பொருள்களைப் பார்க்க முயற்சித்தோம் இந்த பரிமாணத்திற்கான சில விதிகள் என்ன என்பதைப் பார்க்க முயற்சித்தோம் அடுத்த வகுப்பில் சகிப்புத்தன்மை மற்றும் இந்த சகிப்புத்தன்மையை எங்கு பயன்படுத்துகிறோம் அவை ஏன் முக்கியம் என்பதைப் பற்றி மேலும் அறிந்து கொள்வோம்